பயோரியாக்டர்ஸ் பற்றிய சொற்பொழிவு எண் 2 க்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த மூக் பயோரியாக்டர்ஸ் பற்றியது ஆகும் போன சொற்பொழிவில் நாம் அறிமுக தொகுதியான தொகுதி ஒன்றினை பார்த்தோம் இந்த பாட திட்டத்தின் நெறிமுறைகளைக் குறிப்பிட்ட பிறகு சில அன்றாட உதாரணங்களைப் பார்த்தோம் புற்றுநோய் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் போன்றவை புற்றுநோய் என்றால் என்ன புற்றுநோயை எவ்வாறு அலோபதி முறையில் சிகிச்சை செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் இதன்பிறகு மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் புற்றுநோய் செல்களை அழிக்க உபயோகிக்கும் மருந்துகளுக்கு புற்றுநோய் செல்களை நேரடியாக குறிவைக்க பயன்படுகின்றன என்று கூறினோம் சிகிச்சைக்கு தேவையான இந்த மோனோ குளோனல் அண்டிபோடீஸ் மிக அதிகமான அளவில் தேவைப்படும் பொழுது பயோரியாக்டர்ஸ் அல்லது பயோபுரோசெஸ் மூலம் தயாரிக்கப்படுகின்றன என்று நாம் தொடங்கினோம் பின்னர் மற்ற உதாரணங்களைப் பார்த்தோம் அவற்றில் சில மாற்று திரவ எரிபொருள்கள் பயோ எத்தனால் மற்றும் பயோ டீசல் போன்றவை மேலும் அவைகளும் உயிரியக்க செயல்முறைகள் அதாவது பயோபுரோசெஸ்சஸ் மூலமாக தயாரிக்கப்படுகின்றன என்பதைக் கண்டோம் எத்தனால் தயாரித்தல் சோளத்திலிருந்து எத்தனால் பாசிகளில் இருந்து அதாவது ஆல்கேவிலிருந்து எரிபொருள் மற்றும் பலவற்றை குறித்த சில தகவல்களுக்கான இணைப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் நீங்கள் அவற்றைப் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவை சுவாரஸ்யமான காணொளிகள் ஆகும் பிறகு நாம் ஒரு உன்னதமான மருந்தான இன்சுலினைப் பற்றி பார்த்தோம் இது முதல்முறையாக உயிரியக்க செயல்முறைககளைப் பயன்படுத்தி பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளில் ஒன்று ஆகும் இறுதியாக நாம் தயிர் தயாரிப்பைப் பார்த்தோம் தயிர் தயாரிப்பதும் ஒரு உயிரியக்க செயல்முறை என்று தெரிந்துகொண்டோம் தயிர் தயாரிக்கப்படும் பாத்திரமும் ஒரு பயோரியாக்டர் தான் இது ஒரு பயோரியாக்டர் இன் எளிமையான வடிவம் ஆகும் ஒரு பயோரியாக்டர் என்பது ஒரு பாத்திரம் - கருவிகளால் கட்டமைக்கப்பட்டு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இதில் உயிர் வினைகள் நடைபெறுகின்றன மற்றும் உயிர் விளைபொருட்கள் தொகுப்புகளின் பெருக்கத்துடன் தயாரிக்கப்படுகின்றன பின்னர் பயோபிராசஸ் செயல்முறையின் கண்ணோட்டத்தைப் பார்த்தோம் பயோபிராசஸ்ஸில் இரண்டு பெரும் கூறுகள் உள்ளன முதலாவது பயோரியாக்டர் கூறு அதாவது மேல்புற பாய்வு மற்றும் கீழ்ப்புற பாய்வில் பதப்படுத்தும் கூறு மூலப்பொருள் பயோரியாக்டர் இன் செலுத்தப்படுகிறது அதில் நுண்ணுயிரிகள் மற்றும் அது வளர தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன மற்றும் இவை நமக்கு தேவையான விளைபொருளை உற்பத்தி செய்கின்றன என்பதை பார்த்தோம் இந்த விளைபொருள் ஒரு என்சைம் சார்ந்த மாற்றத்தை நிகழ்த்தும் நொதியாக அதாவது என்சைம் ஆக இருக்கலாம் பயோரியாக்டர் இலிருந்து அறுவடை செய்யப்படும் இந்த திரவ ஓட்டத்தில் நுண்ணுயிரிகளுடன் தேவையான விளைபொருளும் இந்த இரண்டிலிருந்து எழுந்த பிற பொருட்களும் உள்ளன நம்முடைய ஆர்வம் விளைபொருளில் மட்டுமே இருப்பதால் அதை மற்ற பொருட்களிலிருந்து பிரிக்க வேண்டும் இதுவே இறுதியாக சுத்திகரிக்கப்பட்ட விளைபொருளை அடைய கீழ்ப்புற பாய்வில் பதப்படுத்தும் படிகள் மூலம் செய்யப்படுகிறது பிறகு நாம் சில பொதுவான பயோரியாக்டர் வகைகளைப் பற்றிப் பார்த்தோம் அசைவு தொட்டி பயோரியாக்டர் அதாவது ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர் பொதுவான வகைகளில் ஒன்றாகும் அதில் ஒரு அசைவு தொட்டி உள்ளது என்பதையும் பார்த்தோம் இதன் பிறகு நாம் ஏர் லிப்ட் பயோரியாக்டர் பாக்ட் பெட் பயோரிஆக்டர் மற்றும் புளுஇடைஸ்டு பெட் பயோரியாக்டர் பற்றி பார்த்தோம் இதில் புளுஇடைஸ்டு பெட் பயோரியாக்டர் என்பது நிரப்பி இருக்கும் ஒரு படுக்கைக்கு உள்ளிருக்கும் பொருட்கள் திரவிய தன்மையால் மேலும் கீழும் அசையும் தன்மை உள்ளதாக இருக்கும் புளுஇடைஸ்டு பெட் பயோரியாக்டர் ஆல் பல நன்மைகள் உள்ளன இதைப் பற்றி விரிவாக எடுத்துக் கூறும் ஒரு காணொளி உங்களுடன் பகிர்ந்து இருந்தேன் இதன்பிறகு திட நிலை பயோரியாக்டர்கள் எந்தவொரு உயிரியல் பொருளையும் உற்பத்தி செய்வதற்கான கடுமையான கோரிக்கைகள் அல்லது கடுமையான ஒழுங்குமுறை நடைமுறைகளை பூர்த்தி செய்து சரிபார்க்க ஒற்றை பயன்பாட்டு பயோரியாக்டர்கள் உதவியாக இருக்கின்றன இதன்பிறகு நுண் பாசிகள் அல்லது மைக்ரோ ஆல்கே மற்றும் பிற ஒளிச்சேர்க்கை உயிரினங்களுடன் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் போட்டோரியாக்டர் பற்றி பார்த்தோம் இவை வழக்கமாக உபயோகிக்கப்படும் பயோரியாக்டர்கள் மற்ற வகைகளும் உள்ளன பிறகு நாம் எந்த பயோரியாக்டர் ஆக இருந்தாலும் பலதரப்பட்ட பயோரிஆக்டர்களும் மூன்று அடிப்படை செயல்பாடு வகைகளால் செயல்படும் என்பதைப் பார்த்தோம் ஒரு தொகுதி செயல்பாட்டில் நாம் எல்லாவற்றையும் அதனுள் கொட்டுகிறோம் செயல்முறை முடிவடையும் வரை காத்திருந்து பிறகு எல்லாவற்றையும் வெளியேற்றிவிட்டு அவற்றை பதப்படுத்துதல் தொடர்ந்து செயல்படுகிறோம் தொடர்ச்சியான செயல்பாட்டில் தொடர்ச்சியான உள்ளீடு தொடர்ச்சியான வெளியீடு உள்ளது வளர்ச்சி விளைபொருள் உருவாக்கம் ஊட்டச்சத்துக்களின் ஓட்டம் அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன பேட்ச் மற்றும் கண்டினியூவஸ் இவை இரண்டு செயல்பாட்டிற்கும் இடைப்பட்டது தான் மூன்றாவது செயல்பாடு அதாவது பெட் பேட்ச் ஆப்ரேஷன் இதில் இடையிடையே இன்புட் மற்றும் இடை இடையே அவுட்புட் அல்லது இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெறும் சில ரியாக்டர்கள் இந்த மூன்று செயல்பாடுகளிலும் இயங்கும் தன்மை உடையவை ஆனால் சில ரியாக்டர்களுக்கு அவ்வாறு செயல்பட இயலாது என்பதை பார்த்தோம் இந்த இடத்தில் போன சொற்பொழிவை முடித்துக் கொண்டோம் என நினைக்கிறேன் உயிரியக்க செயல்முறை இல் ஈடுபடும்போதெல்லாம் பொதுவாக ஒரு சுத்தமான நிலை தேவை என்று நாம் பார்த்தோம் நமக்கு தேவையான உயிரினங்களை மட்டுமே பயோரியாக்டரில் வளர விரும்புகிறோம் எனவே நாம் தொடங்கும் போது பயோரியாக்டர் ஒரு சுத்தமான நிலையில் இருக்க வேண்டும் கிருமிகள் இல்லாத சுத்தமான நிலையை அடைவதற்கு அதிக வெப்பநிலை அல்லது வேதிப்பொருட்கள் நீராவிகள் அல்லது யு வி மற்றும் காமா போன்ற கதிர்வீச்சுகள் போன்றவற்றை உபயோகிக்கலாம் இது பயோரியாக்டர் இல் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் கொன்று நமக்கு ஒரு சுத்தமான நிலையை வழங்குகிறது பின்னர் நாம் அறிமுகப்படுத்தும் நமக்கு தேவையான உயிரினங்கள் வளர்ந்து பெருகி நமக்கு தேவையான விளைபொருளை உருவாக்கும் என்பதைப் பார்த்தோம் இனி இந்த சொற்பொழிவில் மேலும் பார்ப்போம் இந்த கட்டத்தில் இருந்து அதிக வெப்பநிலையைப் பயன்படுத்தி ஒரு சுத்தமான நிலை அல்லது நோய்க் கிருமிகளை ஒழித்தல் நிலை அடையப்படுவதைப் பற்றிய சில விவரங்களைப் பார்ப்போம் இது குறிப்பாக வெப்பத்தினால் நோய்க் கிருமிகளை ஒழித்தல் ஆகும் இதில் அதிக வெப்பநிலை பயன்படுத்தப்படுகிறது உயிருள்ள செல்களின் செறிவின் சதவீதம் நேரத்திற்கு எதிராக வைத்து அமைக்கப்பட்ட வரை கட்டம் இங்கே காட்டப்பட்டுள்ளது உயிருள்ள உயிரணுக்களின் செறிவின் சதவீதம் 100 10 1 0 1 என்ற மடக்கை அளவில் அதாவது லாக் ஸ்கேல் இல் வரையப்பட்டுள்ளது 50 டிகிரி சென்டிகிரேட் பொதுவாக அதிக வெப்பநிலையாக கொண்டால் பல உயிரினங்கள் 30 37 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் வளர்கின்றன சில உயிரினங்கள் 25 27 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் வளர்கின்றன எனவே 50 டிகிரி சென்டிகிரேட் பெரும்பாலான உயிரினங்களுக்கு அதிகமான வெப்பநிலையாக இருக்கும் அதிக வெப்பநிலையில் நன்றாக வளரக்கூடிய சில தெர்மோபில்கள் உள்ளன ஆனால் அவற்றை தற்போதைக்கு கருத்தில் கொள்ள வேண்டாம் இது 50 டிகிரி சென்டிகிரேட் ஆக இருந்தால் உயிருள்ள உயிரணுக்களின் செறிவு நேரத்துடன் நேர்கோடாக குறைகிறது மீண்டும் 60 டிகிரி சென்டிகிரேட் இல் நேர்கோடாக குறைகிறது ஆனால் செங்குத்தாக குறைகிறது உயிரணுக்கள் வேகமாக கொல்லப்படுகின்றன இதேபோல் 70 டிகிரி சென்டிகிரேட் இல் நேர்கோடாக குறைகிறது ஆனால் இந்த வளைவின் சாய்வு அதாவது ஸ்லோப் 50 டிகிரி மற்றும் 60 டிகிரி சென்டிகிரேட் உடன் ஒப்பிடும்போது பெரியது உயிருள்ள உயிரணுக்கள் அவற்றின் இயல் வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும்போது இது மாதிரியான தன்மை வெளிப்படுத்துகின்றன இது போன்ற தன்மை திரவியத்தில் தொங்கும் நிலையில் அதாவது சஸ்பென்ஷனில் உள்ள ஒற்றை செல்கள் அதாவது தனித்தனியாக உள்ள செல்களுக்கு பொருந்தும் கொத்தாக சேர்ந்துள்ள செல்களுக்கு பொருந்தாது இந்த வரைபடம் நமக்கு மடக்கை அதாவது லாக்ரிதம் அளவில் குறிப்பிடப்பட்டுள்ள உயிருள்ள செல்களின் செறிவின் சதவீதம் அல்லது பின்னம் விளக்குகிறது எனவே இந்த பின்னம் அதாவது பிராக்சன் செல்கள் அதிக வெப்பநிலை உட்படுத்தும் நேரத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது எனவே ஒற்றை செல்கள் கொண்ட சஸ்பென்ஷனை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது இது போன்ற செயலை காட்டுகின்றன இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பார்ப்பதற்கு முன் இதை சிறிது நன்றாக புரிந்து கொள்வோம் இதன் மூலம் தேவையான எந்த சூழ்நிலையிலும் இதைப் பயன்படுத்துவது எளிதாகிறது உயிருள்ள செல்களின் செறிவின் குறைவு விகிதம் எந்த நேரத்திலும் உயிருள்ள செல்களின் செறிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இது போன்ற தொடர்பை இதற்கு முன் உள்ள முடிவுகளில் நாம் பார்த்தோம் இப்போது இதை நான் மீண்டும் சொல்கிறேன் உயிருள்ள செல்களின் செறிவின் குறைவு விகிதம் எந்த நேரத்திலும் உயிருள்ள செல்களின் செறிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இங்கு குறிப்பிட்டதை கணித அடிப்படையில் இப்போது நாம் எழுதுவோம் உயிருள்ள செல்களின் செறிவின் குறைவு விகிதம் உயிருள்ள செல்களின் செறிவுக்கு அதாவது xvநேர் விகிதத்தில் இருக்கும் உயிருள்ள செல்களின் செறிவின் குறைவு விகிதம் xv செறிவு அதாவது கன்சன்ட்ரேஷன் இன் குறைவின் விகிதம் rd ஆகும் இது நேர் விகிதத்தில் இருப்பதால் விகிதாச்சாரத்தை சமக் குறி அதாவது ஈக்குவல் டு சைன் கொண்டு மாற்றலாம் எனவே இங்கே நாம் xv என்ற கான்ஸ்டன்ட் மூலம் பெருக்க வேண்டும் உங்கள் முந்தைய பாட திட்டத்தின் மூலம் இந்த வகையான முதல் வரிசை எக்ஸ்பிரஷன் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் எனவே இங்கே ஒரு முதல் வரிசை வகையைப் பயன்படுத்தி குறிப்பிடுகிறோம் rdkdxv இந்த rd என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு கன்சன்ட்ரேஷன் குறைவின் விகிதம் ஆகும் மேலும் இது ஒரு யூனிட் நேரம் மற்றும் ஒரு யூனிட் வால்யூம் அளவிற்கு செல்களின் எண்ணிக்கை ஆகும் எனவே கன்சன்ட்ரேஷன் இதன் அடிப்டையாகும் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது பயோரியாக்டர் யை நம் அமைப்பாக எடுத்துக் கொண்டு செல்களின் மீதுள்ள சமநிலையை எழுதுவோம் நீங்கள் அனைவரும் பொருட்களின் சமநிலை குறித்த பாடம் பற்றி அறிந்திருப்பீர்கள் எனவே நாம் செல்களின் மீதான பொருள் சமநிலையை இப்பொழுது எழுதப்போகிறோம் சமநிலையை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது ஒரு அமைப்பில் எழுத முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கே பயோரியாக்டர் இன் உள்ளே உள்ள திரவியம் அதாவது செல்கள் வளருகின்ற திரவப்பகுதியை நம் அமைப்பாக எடுத்துக்கொண்டு செல்களின் மீதான சமநிலையை எழுதப் போகிறோம் இந்த இக்வேஷனை மறுபடியும் நாம் இங்கே நினைவுகூர்வோம் ri ro rg rcdmxdt பயோரியாக்டர் இன் உள்ளே உள்ள திரவியத்தை அமைப்பாகக் கொண்டால் அந்த அமைப்பில் உள்ள செல்களின் உள்ளீட்டு அதாவது இன்புட் விகிதத்திலிருந்து அமைப்பில் உள்ள செல்களின் வெளியீட்டு அதாவது அவுட்புட் விகிதம் கழித்து அமைப்பில் உள்ள செல்களின் உற்பத்தி விகிதத்தை கூட்டி அமைப்பில் உள்ள செல்களின் உட்கொள்ளும் விகிதத்தை கழித்தால் நமக்கு அமைப்பில் உள்ள செல்களின் குவியும் விகிதம் கிடைக்கும் இவை அனைத்தும் எந்த இனங்களின் செல்களிலும் நடக்கலாம் இவ்வாறு செல்கள் அமைப்புக்குள் வரலாம் வெளியேறலாம் உற்பத்தி ஆகலாம் மற்றும் உட்கொள்ளலாம் ஆனால் இவை அனைத்தும் திரட்டப்பட்ட விகிதத்திற்கு அல்லது கூறியும் விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் விகிதங்கள் என்பதால் குவியலும் ஒரு விகிதமாகும் இது மாஸ் இன் அடிப்படையில் உள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பொருளின் அழிவின்மை கொள்கை அதாவது பிரின்ஸ்பல் ஆஃ மாஸ் கன்சர்வேஷன் கொண்டுள்ளதால் நாம் அதன் அடிப்படையில் இந்த இக்வேஷனை எழுதுகிறோம் பொருளின் அழிவின்மை அதாவது பாதுகாக்கப்படும் நிலை என்றால் பொருளை நாம் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது நாம் அணுசக்தி வினைகளை அல்லது ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் நிலையை இங்கு நாம் கருதப் போவதில்லை உயிரினத்தின் மாஸ் பாதுகாக்கப்படுகிறது என்று கருதுகிறோம் உயிரினங்களின் நிறையானது செயல்முறைக்கு முன்னும் பின்னும் அதன் மாஸ் சமமாக இருக்கும் இதுவே இதன் அடிப்படை இது இன்னும் தெளிவாக புரிந்துகொள்ள சில மாணவர்களுக்கு நேரம் தேவைப்படும் எனவே இந்த சமன்பாட்டின் அதாவது இக்வேஷனின் அடிப்படையை ஆய்வோம் பொருட்களின் சமநிலை குறித்த உங்கள் முதல் பாடத்திட்டத்தில் இவற்றில் சிலவற்றை நீங்கள் செய்திருக்கலாம் எனவே நீங்கள் இதை ஒரு மதிப்பாய்வு அதாவது ரேவியூ ஆக எடுத்துக்கொண்டு தேவையான அளவுக்கு இதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்து உங்கள் தேவைக்கேற்ப இக்வேஷனை கையாளவோ எழுதவோ செய்யலாம் அவ்வாறு புரிந்து கொள்ள நாம் அனைவரும் நமக்கு பரிச்சயமான சென்னையின் கோடைகாலத்தில் நிலவும் சூழ்நிலையைக் கருத்தில் கொள்வோம் இது தண்ணீர் தொட்டியின் பயன்பாடு பற்றியது கோடைகாலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும்பொழுது அன்றாட தேவைகளுக்கு நீர் பெற தண்ணீர் தொட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன தண்ணீர் தொட்டியின் வழக்கமான அளவு சுமார் 12000 லிட்டராக இருக்கும் இதை இங்கே ஒரு தண்ணீர் தொட்டியின் வரைபடமாக காட்டியுள்ளோம் இதை ஒரு தண்ணீர் தொட்டி ஆக கற்பனை கொள்ளுங்கள் இந்த தண்ணீர் தொட்டி ஒரு லாரியின் பின்புறத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது மற்றும் அதில் நீர் மூலத்திலிருந்து அதாவது சோர்ஸ் இலிருந்து நீர் நிரப்பப்படுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் தண்ணீர் தொட்டி பொதுவாக 8000 லிட்டர் 10000 லிட்டர் 12000 லிட்டர் அல்லது 16000 லிட்டர் அளவில் இருக்கும் நாம் இங்கு 12000 லிட்டர் திறன் கொண்ட ஒரு தொட்டியைக் கருத்தில் கொள்வோம் இந்த நிலையில் தொட்டியில் உள்ள நீரின் மாஸ் என்னவாக இருக்கும் தொட்டியில் உள்ள நீரின் அடர்த்தி அதாவது டென்சிட்டி தெரிந்தால் அதன் மாஸ் ஐ கண்டுபிடிக்க முடியும் என்பது நீங்கள் அறிவீர்கள் நீரின் மாஸ் 12000 கிலோகிராமாக இருக்கும் காரணம் நீரின் டென்சிட்டி சி க்கு 1 கிராம் அல்லது மீட்டர் கனசதுரத்திற்கு 1000 ம் கிலோகிராம் அதாவது லிட்டருக்கு 1 கிலோகிராம் எனவே 12000 லிட்டருக்கு 12000 கிலோகிராமாக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் 12000 லிட்டர் கொண்ட ஒரு தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் எனவே பொருள் சமநிலை பற்றிய பாடத்தை நினைவில் வைத்திருப்பவர்கள் உடனடியாக எழுப்பும் கேள்வி தொட்டியை நிரப்பும் நீரின் உள்ளீட்டு விகிதம் என்ன நீரின் உள்ளீட்டு விகிதம் நமக்கு தெரிந்தால் அது தொட்டியை நிரப்ப எடுக்கும் நேரத்தை எளிதாக கண்டுபிடித்துவிடலாம் உள்ளீட்டு விகிதம் வினாடிக்கு 10 கிலோகிராம் எனில் நேரம் 1200 வினாடிகள் அதாவது 20 நிமிடங்கள் ஆகும் உள்ளீட்டு விகிதம் 20 ஆக இருந்தால் நேரம் 600 வினாடிகள் அல்லது 10 நிமிடங்கள் ஆகும் உள்ளீட்டு வீதம் வினாடிக்கு 50 கிலோகிராம் என்றால் நேரம் 240 வினாடிகள் அல்லது 4 நிமிடங்கள் ஆகும் இதை நாம் எவ்வாறு பெற்றோம் நீர் உள்ளீட்டின் விகிதத்தை நாம் அறிந்தால் நேரம் என்பது மாஸ் ஐ விகிதத்தால் வகுப்பதன்மூலம் கிடைக்கும் உதாரணத்திற்கு 12000 கிலோகிராம் ஐ 10 கிலோகிராம் வினாடியால் வகுத்தால் 1200 வினாடிகள் கிடைக்கிறது அதாவது 20 நிமிடங்கள் என நாம் கணக்கிடலாம் தொட்டி நிரப்பப்படும் ஒரு பொதுவான நேரம் சுமார் 10 நிமிடங்கள் என எடுத்துக் கொள்வோம் இதையே நாம் நமது விவாதத்திற்கு உள்ளீட்டு விகிதமாக எடுத்துக்கொள்வோம் நாம் இங்கு விகிதங்களைப் பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது இந்த செயல்முறையை சற்று க கடினமாக்கி பார்ப்போம் நம்முடைய இந்த தண்ணீர் தொட்டியில் ஒரு துளை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது வினாடிக்கு 5 கிலோகிராம் என்ற விகிதத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிறது தொட்டியை இப்போது நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் நம் பாடத்தை இங்கே நினைவு கூர்ந்தால் நிகர வீதம் அதாவது நெட் ரேட் நமக்குத் தெரிந்தால் நேரத்தை மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்று நாம் அறிவோம் எனவே இதுதான் இங்கே உள்ள நன்மை நீங்கள் விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிட்டால் இந்த நிலையான கேள்விகள் அனைத்தும் கணக்கிட எளிதாகின்றன நீங்கள் அதில் உள்ள கன அளவின் அதாவது வால்யூம் அடிப்படையில் கணக்கிட்டால் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்வது கடினம் ஆகும் எனவே விகிதத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம் அதனால்தான் விகிதமானது இயங்குநிலை அமைப்புகள் அதாவது டைனமிக்ஸ் சிஸ்டம் பொறியியல் அமைப்புகள் மற்றும் பலவற்றைக் கையாளும் போது ஒரு நிலையான அளவுகோலாக அதாவது ஸ்டாண்டர்ட் பாராமீட்டர் ஆக கருதப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் அதைப் பார்ப்போம் இங்கே நிகர விகிதம் வினாடிக்கு 5 கிலோகிராம் வெளியே செல்கிறது வினாடிக்கு 20 கிலோகிராம் உள்ளே வருகிறது எனவே நிகர விகிதம் அதாவது நெட் ரேட் வினாடிக்கு 15 கிலோகிராம் ஆகும் rnet rin - rout 20 - 5 15 Kg s 1 நிகர விகிதத்தை நாம் அறிந்தால் கன அளவை நிகர விகிதத்தால் வகுத்தால் நாம் நேரத்தை கண்டறியலாம் நம்முடைய இந்த கணக்கில் நாம் மாஸ் ஐ நிகர விகிதத்தால் வகுத்தால் நேரத்தை கண்டறியலாம் t V rnet 1200015 800 நொடிகள் அல்லது 13 3 நிமிடங்கள் இது m ஆக இருக்க வேண்டும் 12000 கிலோ கிராம் வினாடிக்கு 15 கிலோகிராம் ஆல் வகுக்கப்படும் போது நேரம் 800 நொடிகள் அல்லது 13 3 நிமிடங்கள் என நமக்கு கிடைக்கிறது இப்போது இதை ஒரு கற்பனை வடிவத்தில் சற்று கடினமாக்கி பார்ப்போம் கசிவுடன் சேர்த்து தொட்டியின் உள்ளே சில வழிமுறைகள் மூலமாக வினாடிக்கு 1 கிலோகிராம் வேகத்தில் தண்ணீர் உருவாகிறது என்று கருதுவோம் மேலும் வேறு சில வினைகளின் காரணமாக தொட்டியின் உள்ளே வினாடிக்கு 0 25 கிலோகிராம் வேகத்தில் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது என்று கருதுவோம் மற்றும் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன என்று கொள்வோம் இவ்வாறு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் நீங்கள் இப்போது விகிதங்கள் பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே அடுத்ததாக நீங்கள் எழுப்பும் கேள்வி இதன் நிகர விகிதம் என்ன நிகர விகிதம் நமக்குத் தெரிந்தால் நாம் நேரத்தை அறியலாம் நிகர விகிதத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது நிகர விகிதம் என்பது உள்ளீட்டு விகிதத்தில் இருந்து வெளியீட்டு விகிதத்தை கழித்து உற்பத்தி விகிதத்தை கூட்டி உட்கொள்ளும் விகிதத்தை கழிப்பதன் மூலம் கிடைக்கும் உள்ளீட்டு விகிதம் வினாடிக்கு 20 கிலோகிராம் ஆகும் வெளியீட்டு விகிதம் வினாடிக்கு 5 கிலோகிராம் ஆகும் நாம் இதை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இப்போது இங்கு வினாடிக்கு 1 கிலோகிராம் என்ற அளவில் நீர் உற்பத்தி செய்யப்படுவதால் இதுவே உற்பத்தி விகிதம் மேலும் இது வினாடிக்கு 0 25 கிலோகிராம் என்ற அளவில் வினையால் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதுவே உட்கொள்ளும் விகிதம் நிகர வீதம் இப்போது கணக்கிட்டால் வினாடிக்கு 15 75 கிலோகிராம் என கிடைக்கும் rnet rin - rout rgen - rconsump 20 - 5 1 - 0 75 Kg s 1 எனவே நீரானது அமைப்பிற்குள் அதாவது இங்கே தொட்டியினுள் இந்த விகிதத்தில் குவிக்கப்படுகிறது தொட்டியில் நேரத்துடன் நீர் நிறையின் மாற்ற விகிதம் என்பது 12000 கிலோகிராம் வினாடிக்கு 15 75 கிலோகிராம் என்ற நிகர விகிதத்தால் வகுக்கப்படும் போது 761 9 வினாடிகள் அல்லது 12 7 நிமிடங்கள் கிடைக்கிறது 9 நொடிகள் அல்லது 12 7 நிமிடங்கள் இப்போது உங்களுக்கு நம்முடைய இக்வேஷனின் அடிப்படை இந்த பின்னணி மூலம் புரிந்திருக்கும் ஒரு அமைப்பின் உள்ளீட்டு அதாவது இன்புட் விகிதத்திலிருந்து அமைப்பில் உள்ள வெளியீட்டு அதாவது அவுட்புட் விகிதம் கழித்து உற்பத்தி விகிதத்தை கூட்டி உட்கொள்ளும் விகிதத்தை கழித்தால் நமக்கு குவியும் விகிதம் கிடைக்கும் இந்த படிவத்தை நேரடியாக எளிமையாக பயன்படுத்துவதற்காக குவிக்கப்பட்ட விகிதத்தை வகையிடலாக அதாவது டெரிவேட்டிவ் ஆக எழுதுகிறோம் rnet ri ro rg rcdmdt இப்போது கலக்கும் தொட்டி பயோரியாக்டர் ஐ கொள்வோம் அதில் உள்ள திரவியம் அதாவது மீடியமில் ஏற்கனவே சில செல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன எனக் கொள்வோம் வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறையில் அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் மூலமாக பயோரியாக்டர்இல் உள்ள செல்கள் கொல்லப்படுகின்றன வேறு எந்த செயலும் நடக்காததால் உள்ளீடும் இல்லை வெளியீடும் இல்லை எனவே செல்களின் உள்ளீட்டு விகிதம் மற்றும் அமைப்பிற்குள் உள்ள செல்களின் மாஸ் ஜீரோ ஆகும் 𝑟𝑖 0 இந்த அமைப்பில் இருந்து செல்களின் வெளியேற்றம் எதுவும் இல்லை எனவே செல்களின் வெளியீடு விகிதம் மற்றும் அமைப்பிற்குள் உள்ள செல்களின் மாஸ் அல்லது செல்களின் எண்ணிக்கை ஜீரோ ஆகும் 𝑟𝑜 0 இந்த அமைப்பில் செல்களின் உற்பத்தி இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் எனவே செல்களின் உற்பத்தி விகிதம் ஜீரோ ஆகும் 𝑟𝑔 0 நம்முடைய இக்வேஷனில் 𝑟𝑖 𝑟𝑜 𝑟𝑔 மூன்றும் ஜீரோ என கொண்டால் எஞ்சியிருப்பது கழித்தல் குறியுடன் உள்ள உபயோகிக்கும் விகிதம் அதாவது 𝑟c இது அமைப்பில் செல்களின் மாஸ் குவியும் விகிதத்திற்கு அதாவது ddt க்கு சமமாக இருக்கும் rcddt இதுவே நமக்கு முதல் கொள்கையை கருத்தில் கொள்வதன் மூலம் கிடைக்கிறது செல்கள் மிக அதிக வெப்பநிலைக்கு ஆளாக்கப்படுவதால் இறக்கின்றன ஹீட் ஸ்டெரிலைசேஷன் மூலமாக அமைப்பில் உள்ள செல்கள் கொல்லப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்வோம் ஆகையால் rc என்பது மாஸ் இன் அடிப்படையில் செல்கள் உட்கொள்ளும் விகிதத்தை rd என செறிவின் அடிப்படையிலான விகிதமாக கொள்வோம் மாஸ் என்பது கன அளவால் அதாவது வால்யூம் ஆல் வகுத்தால் செறிவின் அதாவது கன்சன்ட்ரேஷன் அடிப்படையிலான விகிதமாக கிடைக்கும் எனவே கன்சன்ட்ரேஷன் இலிருந்து மாஸ் ஐ பெற நாம் கன்சன்ட்ரேஷன் ஐ வால்யூம் ஆல் பெருக்க வேண்டும் ஆகையால் கன்சன்ட்ரேஷன் இன் விகிதத்தில் இருந்து மாஸ் இன் விகிதத்தை பெற நாம் கன்சன்ட்ரேஷன் இன் விகிதத்தை வால்யூம் ஆல் பெருக்க வேண்டும் 𝑟𝑐 𝑟𝑑 V எனவே இந்த rd ஐ V உடன் பெருக்கினால் செல்களின் உட்கொள்ளும் விகிதம் அல்லது மாஸ் அடிப்படையில் செல்களின் இறப்பு விகிதம் ஆகும் இங்கே இதை கழித்தல் குறி மூலம் காட்டுகிறோம் காரணம் இந்த குறி நமது சமநிலை சமன்பாட்டிலிருந்து வருகிறது இது செல்களை அழிக்க ஹீட் ஸ்டெரிலைசேஷன் பொழுது பயோரியாக்டரில் உள்ள செல்களின் குவியும் விகிதம் உடன் சமன் செய்யப்படுகிறது எனவே மைனஸ் rd ஆனது V உடன் பெருக்கும்போது க்கு சமமாகிறது rdVddt இப்போது நம்மிடம் மாஸ் இன் அடிப்படையில் அனைத்தும் இருக்கிறது இது நல்லது எனவே கன்சன்ட்ரேஷன் இன் வரையறையிலிருந்து மாஸ் என்பது கன்சன்ட்ரேஷன் மற்றும் கன அளவு அதாவது வால்யும் இன் பெருக்கல் ஆகும் 𝑚𝑎𝑠𝑠 𝑐𝑜𝑛𝑐𝑒𝑛𝑡𝑟𝑎𝑡𝑖𝑜𝑛 × 𝑣𝑜𝑙𝑢𝑚𝑒 அல்லது கன்சன்ட்ரேஷன் என்பது மாஸ் ஐ வால்யூம் ஆல் வகுப்பது என்றும் கூறலாம் எனவே mx என்பது உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யூமின் பெருக்கல் ஆகும் 𝑚𝑥 𝑥𝑣 𝑉 இந்த mx ஐ மாற்றுவதற்கு இதைப் பயன்படுத்தினால் கழித்தல் குறி உள்ள rd மற்றும் V இன் பெருக்கல் mx என கிடைக்கும் காரணம் xv மற்றும் V இன் பெருக்கல் mx ஆகும் எனவே இக்வேஷனில் mx இடத்தில் xv மற்றும் V இன் பெருக்கல் இடுவோம் வால்யூம் இங்கே கான்ஸ்டன்ட் என்பதால் திரவியத்தின் வால்யூம் அமைப்பின் வால்யூம் கன்ஸ்டன்ட் எனக்கொள்ளலாம் எனவே நாம் வால்யுமை வகையிடல் அதாவது டெரிவேட்டிவ் இலிருந்து வெளியே எடுத்து V ஐ xv இன் d dt ஆக மாற்றலாம் rdVddtVddt எனவே இங்கே நமக்கு ஒரு கன அளவு உள்ளது அதை நாம் இருபுறமும் ரத்து செய்யலாம் காரணம் அவைகள் ஒரே கன அளவுகள் அதாவது வால்யூம் எனவே கழித்தல் குறி உள்ள rd என்பது கழித்தல் குறி உள்ள kd xv க்கு சமம் இதை நாம் முன்பே பார்த்துவிட்டோம் நாம் rd ஐ முதல் வரிசை வெளிப்பாடாக அதாவது பஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன் ஆக குறிப்பிட்டிருந்தோம் இது kd மற்றும் xv இன் பெருக்குதல் ஆகும் செல்களின் இறப்பு விகிதம் என்பது ஒரு நிலையான டர்ம் அதாவது கன்ஸ்டன்ட் உடன் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷனுக்கு சமம் இதுவே முதல் வரிசை வெளிப்பாடு அதாவது பஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன் நாம் இங்கே வால்யுமை இருபுறமும் ரத்து செய்து விட்டதால் இது ddtக்கு சமம் rd kdxvddt இங்கே ddt இன் xv மைனஸ் kd மற்றும் xv இன் பெருக்குதல் உடன் சமம் ஆகும் இதுவே இதன் இறுதி வெளிப்பாடாகும் ddt kdxv இது முதல் வரிசை வகையீட்டுச் சமன்பாடு என்பது நீங்கள் அறிந்ததே இந்த முதல் வரிசை வகையீட்டுச் சமன்பாட்டை நாம் தீர்வு கண்டால் xv0 வை xv வகுத்து அதன் நேச்சுரல் லாக் ln natural log அல்லது இயல் மடக்கை கண்டுபிடித்தால் நமக்கு kd மற்றும் நேரத்தை குறிக்கும t இன் பெருக்கல் கிடைக்கும் lnkdt இங்கே xvo என்பது வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறை அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் தொடங்கியபோது இருந்த கன்சன்ட்ரேஷன் மற்றும் xv என்பது எந்த நேரத்திலும் உள்ள உயிருள்ள செல்களின் கான்சன்ட்ரேசன் இதை நாம் வடிவமைப்பு கண்ணோட்டத்தில் பார்த்தோமானால் செயல்முறை தொடக்கத்தில் இருந்த உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் xvoவிலிருந்து xv ஆக குறைவதற்கு தேவைப்படும் நேரம் இதை நாம் இயல் மடக்கையில் இருந்து 10 ன் அடிமான மடக்கையாக மாற்றப் போகிறோம் அவ்வாறு மாற்றுவதற்கான மாற்று காரணி அதாவது கன்வர்ஷன் ஃபேக்டர் 2 303 என்பது நமக்குத் தெரியும் எனவே லாஃக் xvo xv ஆனது 2 303 10 ன் அடிமான மடக்கை xvo xv மற்றும் kd பின்னதின் அடியில் வருகிறது ஆகையால் உயிருள்ள செல்களின் கான்சன்ட்ரேசன் குறைவதற்கு தேவைப்படும் நேரத்திற்கான வெளிப்பாடு கீழ்க்கண்டவாறு நமக்கு கிடைக்கும் t2 303kd log10 உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 10 மடங்கு குறைவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் இந்த கன்சன்ட்ரேஷன் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவாக இருந்திருந்தால் இப்போது அது பத்தில் ஒரு பங்காகக் குறைந்துவிட்டது இவ்வாறு எந்தவொரு வெப்பநிலையிலும் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 10 மடங்கு குறைப்பு என்பது வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறை அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை வடிவமைப்பிற்கான முக்கியமான அளவுகோலாகும் இவ்வாறு சேகரிக்கப்படும் தகவல்கள் நமக்கு ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை மற்றும் ஸ்டெரிலைசேஷன் செய்யும் கருவிகளை வடிவமைக்க பயனுள்ளதாக இருக்கும் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் இவ்வாறு 10 மடங்கு குறைவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் தசம குறைப்பு நேரம் அல்லது டெசிமல் ரெடக்ஷன் டைம் என்று கூறுவோம் இதை D குறி மூலம் வெளிப்படுத்துவோம் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 10 மடங்கு குறைவதற்கான அடிப்படையில் வருவிக்கப்பட்ட எதுவாக இருப்பினும் உயிருள்ள செல்களின் ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் xvo வை t என்ற நேரத்தில் உள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் xv ஆல் வகுத்தால் அந்த நேரத்தில் உயிருள்ளசெல்களின் கன்சன்ட்ரேஷன் 10 ஆக இருக்க வேண்டும் 303kd log10 முன்பு வருவிக்கப்பட்ட நேரத்திற்கான வெளிப்பாட்டில் அதாவது எக்ஸ்பிரஷன் இல் இதை இட்டால் கன்சன்ட்ரேஷன்க்கு xvo இல் இருந்து xv ஆக குறைய எடுக்கப்பட்ட நேரம் ஆகும் பின்னர் நாம் விரும்பும் மாறிகள் அடிப்படையில் தசம குறைப்பு நேரம் அல்லது டெசிமல் ரெடக்ஷன் டைம் க்கான வெளிப்பாடு அதாவது எக்ஸ்பிரஷன் பெறுவோம் 2 303 ஐ kd ஆல் வகுத்தால் 10 ன் அடிமான மடக்கை அதாவது லாக் பேஸ் 10 இல் கிடைக்கும் 10 ன் அடிமான மடக்கை 10 1 ஆகும் ஆகவே இது 2 303 ஐ kd ஆல் வகுத்தல் என ஆகிறது 303kd மேலே குறிப்பிடப்பட்ட இந்த ஆய்வு திரவியத்தில் சஸ்பென்ஷனில் உள்ள ஒற்றை செல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொல்லப்படும் விகிதம் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் க்கு நேரடியான விகிதாசாரமாக அதாவது டைரக்ட்லி பிரபோஷனல் ஆக ஆக இருக்கும் என நாம் ஏற்கனவே கண்டறிந்து விட்டோம் இதன் பின்னர் இந்த குறிப்பை கணித ரீதியாகவும் பார்த்தோம் முதல் வரிசை குறைவாக அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிக்ரிஸ் ஆக இதைக் குறிப்பது ஒரு சிறந்த வழியாகும் என்றும் நாம் பார்த்தோம் அதாவது அதிக வெப்பநிலையில் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் இன் குறைவு விகிதம் எந்த நேரத்திலும் உள்ள உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன்க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்று இதைத்தான் முந்தைய கணித வெளிப்பாட்டின் மூலமாக பார்த்தோம் கணித வெளிப்பாடு எளிதாக எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த உதவுகிறது இது முன்னர் நாம் காணாத ஆனால் பொருத்தமான சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அதன் மூலம் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறைகளை வடிவமைப்பதற்கு வழிவகுக்கிறது இந்த செயல்முறை ஒற்றை செல்களை கொண்ட சஸ்பென்ஷனுக்காக என்று பார்த்தோம் பிற வகையான செல்களை அழிக்கும் முறைகள் நேர்கோடல்லாத அதாவது நான் லீனியர் தன்மையிலும் உள்ளன நீங்கள் இதை யூகிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் இங்கே உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் இன் சதவிகிதத்தின் 100 10 1 0 1 மடக்கை அளவில் நேரத்திற்கு எதிராக வைத்து வரையப்பட்டுள்ள வரை கட்டம் மீண்டும் பார்ப்போம் இதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா முன்பு இது நேராக ஆனால் குறைப்பில் இருந்தது இங்கு குறைவு இது போன்று உள்ளது தொடக்கத்தில் சிறிது நேரம் குறையாமல் இருந்து பிறகு அது குறையத் தொடங்குகிறது இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எந்த வகையான உட்பொருள் அல்லது உயிருள்ள செல்களால் நிகழ்ந்திருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா இதற்கான பதில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள செல்கள் ஆகும் இங்கே செல்களானது ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கின்றன இவ்வாறு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள செல்களின் உட்புற பகுதியை வெப்பம் அடைந்து கொல்ல வெளிப்புற பகுதியை காட்டிலும் சிறிது நேரம் கூடுதலாக தேவைப்படும் எனவே உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் சதவிகிதத்தை நேரத்திற்கு எதிராக வைத்து வரை கட்டம் அமைக்கும்போது இது போன்ற வளைவு நமக்கு கிடைக்கிறது மற்றுமொரு நேர்கோடல்லாத வகையை பார்ப்போம் நீங்கள் இங்கே பார்ப்பதைப்போல் இது இரண்டு வரிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று 100 முதல் 0 2 வரை இது ஒரு வரி மற்றொன்று இதனுடன் ஒப்பிடும்போது மாறுபட்ட சாய்வு கொண்ட வரியாக இங்கே உள்ளது இப்படிப்பட்ட வகைமுறை எப்போது காணப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது ஒற்றை செல்களை கொண்ட சஸ்பென்ஷனில் நடக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இங்கே உள்ள மாறுபாடு என்னவென்றால் 2 கோடுகள் வெவ்வேறு சரிவுகளுடன் உள்ளன இப்படிப்பட்ட மாற்றம் நாம் இரண்டு வெவ்வேறு செல்களின் வகைகளை கலக்கும்போது எழக்கூடும் இப்படிப்பட்ட வகை வேறுபாடானது அதிக வெப்பநிலைக்கு உட்படும்போது எழுகிறது உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் நேரத்திற்கு எதிராக வரைகட்டமிட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது இதில் ஒரு வகை செல்கள் வேகமாக குறைகின்றன மற்றொரு வகையான செல்கள் மெதுவாக குறைகின்றன இந்த மாதிரியான தன்மையை நாம் 2 வெவ்வேறு செல்களின் வகைகளை கலக்கும் பொழுது எழுகிறது இப்போது நான் உங்களுக்கு முதல் பயிற்சி வினாவை முன்வைக்கப் போகிறேன் இது தொகுதி 1 என்பதால் இதை 1 1 என்று அழைப்போம் இது தொகுதி 1 இன் வினா 1 ஐ குறிக்கும் 1 ஆகும் இந்த பயிற்சி வினா உங்களால் தீர்க்க முடியும் நீங்கள் இந்த வினாவின் விடையை சமர்ப்பிக்க தேவையில்லை காரணம் இது இந்த மூக் பாடத்திட்டத்திற்கான மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்படமாட்டாது இருப்பினும் இந்த வினையை தீர்க்கும் திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்த சொற்பொழிவைத் தொடங்கும்போது நாம் இந்த பயிற்சி வினாவின் விடையை முதலில் தீர்வு கண்டு பிறகு பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம் இதுவே இந்த பயிற்சி வினா பயோரியாக்டர் ஐ பயன்படுத்துவதற்கு வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறை அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை செய்யப்பட வேண்டும் பயோரியாக்டர்இல் உள்ள திரவியம் ஒரே மாதிரியான வெப்ப பண்புகளைக் கொண்ட ஒற்றை செல்களைக் கொண்டுள்ளது எனவே இது ஒற்றை வரிசையில் அமைந்திருக்கும் 70 டிகிரி செல்சியஸில் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் ஐ அதன் தொடக்கத்தில் இருந்த கன்சன்ட்ரேஷன் இலிருந்து 20 சதவீதமாகக் குறைக்க 5 நிமிடங்கள் தேவைப்படும் aமுதலாவதாக இதன் தசம குறைப்பு நேரத்தை அதாவது டெசிமல் ரெடக்ஷன் டைம் தீர்மானித்தல் இது ஒரு முக்கியமான அளவுகோல் என்று நான் முன்பு கூறியதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தசம குறைப்பு நேரத்தை முதலில் தீர்மானிக்கவும் b இரண்டாவதாக உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் அதே சூழ்நிலையில் அதன் தொடக்க மதிப்பில் இருந்து 0 1 சதவீதமாகக் குறைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி வினா இந்த வினாவிற்கு எவ்வாறு விடை காண்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சொற்பொழிவின் தொடக்கத்தில் இதற்கு தீர்வு காணும்போது தீர்வுக்கு பின்னால் உள்ள வழிமுறையை நாம் பார்ப்போம் இதைத்தான் நாம் நம் அறிமுக சொற்பொழிவு செய்தோம் இந்த சொற்பொழிவை தொடங்கியபோது அறிமுக பாடத்தின் முந்தைய பகுதிகளை நாம் பார்த்தோம் முக்கியமாக உயிரியக்க செயல்முறையின் அதாவது பயோப்ராசஸ் இன் சில எடுத்துக்காட்டுகள் உயிரியக்க செயல்முறை என்றால் என்ன மற்றும் பயோரியாக்டர் உயிரியக்க செயல்முறையின் முக்கியமான ஒரு அங்கமாக உள்ளது என்பதை நாம் பார்த்தோம் பல்வேறு வகையான பயோரியாக்டர்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிப்பட்ட சில பொதுவாகப் பயன்படுத்தப்படும் பயோரியாக்டர்கள் கலக்கும் தொட்டிபயோரியாக்டர் ஏர் லிப்ட் பயோரியாக்டர் திட நிலை அதாவது சாலிட் ஸ்டேட் பயோரியாக்டர் ஒற்றை பயன்பாட்டு பயோரியாக்டர் ஒளிச்சேர்க்கை அதாவது போட்டோ பயோரியாக்டர் நிரம்பிய படுக்கை அல்லது பாக்டு பெட் பயோரியாக்டர் திரவப்படுத்தப்பட்ட அதாவது ப்ளூஇட்ஐஸ்ட் பெட் பயோரியாக்டர் போன்றவற்றை பார்த்தோம் இன்னும்பல வகைகள் உள்ளன பயோரியாக்டர் என்பது செல்கள் அல்லது என்சைம் இன் இடையீடு மூலம் செயலாற்றுகிற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கருவிகளைக் கொண்ட பாத்திரம் ஆகும் எந்தவொரு பயோரியாக்டர்யையும் வெவ்வேறு முறைகளில் இயக்க முடியும் என்று நாம் பார்த்தோம் சில பயோரியாக்டர்கள் 3 அடிப்படை முறைகளிலும் செயல்படும் திறன் கொண்டவையாக இருக்கும் மற்றும் சில அவ்வாறு செயல்படும் திறன் இல்லாமல் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு கலக்கும் தொட்டிபயோரியாக்டர் யை தொகுதி முறையிலும் தொடர்ச்சியான முறையிலும் பெட் பேட்ச் முறையிலும் இயக்க முடியும் அதேசமயம் நிரம்பிய படுக்கை அல்லது பாக்டு பெட் பயோரியாக்டர் ஐ தொகுதி முறையில் மட்டுமே செயல்படுவது இது கடினமான செயலாகும் நம்மால் இயக்க முடியும் ஆனால் அதற்கு அதிக முயற்சி தேவை இது பொதுவாக தொகுதி முறையில் இயக்கப்படுவதில்லை இது தொடர்ச்சியான முறையில் இயக்கப்படுகிறது பிறகு ஒரு சுத்தமான நிலையின்தேவையைப் பற்றி பார்த்தோம் நமக்கு தேவையானஉயிரினங்கள் மட்டுமே வளர்ந்து நமக்கு தேவையான விளைபொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே பொதுவாக இருக்கும் இதர எல்லா உயிரினங்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் உயிரினங்கள் நம்மைச் சுற்றியுள்ள காற்றில் எப்போதும் இருக்கும் என்பதும் மற்றும் திறந்த வெளியில் உள்ள பயோரிஆக்டர்இன் திரவியத்தின் உள்ளே இவைகள் செல்வதைத் தடுப்பது கடினம் என்றும் நாம் பார்த்தோம் எனவே ஆரம்பத்தில் இருக்கும் அனைத்து செல்களையும் நாம் கொல்ல வேண்டும் இவற்றை கொல்வதற்கான முக்கிய முறைகளாக செல்களை கொல்ல அதிக வெப்பநிலையை பயன்படுத்தப்படலாம் அல்லது பொருத்தமான நீராவிகள் அல்லது திரவங்களைப் பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் இந்த செல்களை நாம் கையாளும்போது நம் கைகளில் உள்ள செல்களை கொல்ல 70 சதவீத எத்தனால் பயன்படுத்துவோம் ஃபார்மலின் கரைசலில் இருந்து வரும் ஃபார்மால்டிஹைட் நீராவிகள் ஒரு ஆய்வகம் போன்ற இடத்தில் உள்ள உயிரினங்களைக் கொல்லப் பயன்படுகின்றன பிறகு நாம் காமா கதிர்கள் அல்ட்ரா வயலட் கதிர்கள் மற்றும் பலவற்றையும் பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் குறிப்பாக சிரிஞ்ச்களில் நோய் கிருமிகளை ஒழிக்கும் போது அவை பிளாஸ்டிக்குகளால் ஆனதால் அதிக வெப்பநிலையை பயன்படுத்த முடியாது எனவே இவ்வாறு 3 வழியிலான கொல்லும் முறைகள் பார்த்தோம் வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறை அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை பற்றிய சில விவரங்களை பார்த்தோம் எந்தவொரு பொறியியல் அமைப்பு ஆய்வு டைனமிக் அமைப்பு ஆய்வு ஆகியவற்றில் அடிப்படை அளவுகோல் ஆக இருக்கும் விகிதம் குறித்து தெளிவாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தினோம் விகிதம் மிகவும் முக்கியமானது விகிதத்தை அளவிடும் முறை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் உதாரணத்திற்கு நம்மிடம் வேகம் உள்ளது இது விகிதத்திற்கு சமமானது மற்றும் நாம் தொலைவினை கடக்க எடுத்துக்கொண்ட நேரத்தைக் கொண்டுசராசரி வேகத்தை அளவிட முடியும் ஆனால் பொறியியல் அமைப்புகளின் வடிவமைப்பு செயல்பாட்டைக் கையாளும் போது அதாவது இங்கே உயிரியல் பொறியியல் அமைப்பை அதாவது பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் கையாளும் போது சில முக்கியகேள்விகளுக்கு பதிலளிக்க வேகம் என்பது ஒரு வகையான மையமாக எடுத்துக்கொள்ளப்படும் பின்னர் அதிக வெப்ப நிலையை பயன்படுத்தி செல்கள் கொல்லப்படும் விகிதம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது முதல் வரிசை வகை வெளிப்பாட்டில் உள்ள உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன்க்கு நேர்விகிதத்தில் இருக்கும் என்றும் பார்த்தோம் பின்னர் ஒரு நிலையான அளவுகோலான தசம குறைப்பு வீதத்தின் வரையறையை நாம் பார்த்தோம் அதற்கு முன்னர் ஒரு பொதுவான வெளிப்பாடு அதாவது நேரத்தை கொடுக்கும் வெளிப்பாடு உயிருள்ள செல்களின் ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் xvo இலிருந்து xv அடைய எடுக்கப்படும் நேரம் பின்னர் நேர்கோட்டு கொல்லுதல் அதாவது லீனியர் கில்லிங் என்பது ஒரு வகையான செயல் மட்டுமே என்பதை நாம் கண்டோம் வேறு கொல்லும் வகைகளும் உண்டு அவை செல்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கும்போது வரை கட்டத்தில் வளைவாக இருக்கும் வெவ்வேறு வகையான 2 செல்களின் கலவை வெப்பத்தின் காரணமாக வெவ்வேறு நேர் கோடுகளை வரை கட்டத்தில் வெளிப்படுத்தும் இறுதியாக இந்த பயிற்சி வினாவை பார்த்தோம் இதைத் தீர்ப்பதற்கு நீங்கள் சிறிது நேரத்தை செலவிடலாம் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதன் மூலம் பொறியாளர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள உதவியாக இருக்கும் நாம் அடுத்த சொற்பொழிவில் சந்திக்கும்போது இந்த பயிற்சி வினாவின் தீர்வு கண்டு தொகுதி 2 ஐத் தொடங்குவோம் அடுத்த சொற்பொழிவில் நாம் சந்திப்போம்